புஷ் புள் மாற்றி இந்த வாரம் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகள் பற்றிய விவாதத்தை விரிவுபடுத்துவோம் முன்னோக்கி மாற்றி ஃப்ளை பேக் மாற்றி பற்றிதான் இதுவரை படித்திருக்கிறோம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவில் முன்னோக்கி மாற்றி பக் மாற்றியிலிருந்து பெறப்பட்டது மற்றும் ஃப்ளை பேக் மாற்றி பக் பூஸ்ட் மாற்றியிலிருந்து பெறப்பட்டது முன்னோக்கி மாற்றிபுஷ் புள் கட்டமைப்பு ஹாஃப் பிரிட்ஜ் கட்டமைப்பு மற்றும் முன்னோக்கி கட்டமைப்பு போன்ற இன்னும் சில பெறப்பட்ட வடிவங்களைக் கொண்டுள்ளது இந்த மூன்று கட்டமைப்பு விரிவுரைகளின் கூடுதல் நிலைகளைப் பார்ப்போம் அவற்றின் நன்மைகள் என்ன அவை எங்கு பயன்படுத்தப்படும் என்பதைப் பார்ப்போம் பொதுவாக இந்த மூன்று கட்டமைப்புகளும் மிகவும் கச்சிதமான மின்மாற்றிகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் அவை ஃப்ளக்ஸ் ஸ்விங்கை முன்னோக்கி மற்றும் ஃப்ளை பேக்கை விட சிறப்பாகப் பயன்படுத்துகின்றன ஃப்ளை பேக் ஃப்ளக்ஸ் ஸ்விங் எப்போதும் 0 0 முதல் m மீ வரை இருப்பதைக் கண்டோம் ஆனால் புஷ் புள் ஹாஃப் பிரிட்ஜ் மற்றும் முழு பிரிட்ஜ் கட்டமைப்ப விஷயத்தில் ஃப்ளக்ஸ் ஸ்விங் தொடங்கும் m முதல் m வரை மற்றும் எனவே மின்மாற்றி மையமானது சிறப்பாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் கொடுக்கப்பட்ட ஆற்றலுக்கு அளவு சிறியதாக இருக்கும் முழு பிரிட்ஜ் கட்டமைப்பு இது மிகவும் கச்சிதமான வடிவத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் மிகவும் பிரபலமானது குறிப்பாக அதிக வாட்டேஜ் மட்டங்களில் பார்க்கப்படும் அதன் பிறகு பல வெளியீட்டு மாற்றிகளில் படிப்போம் உண்மையில் அது ஒரே மாதிரியாக முன்னோக்கி மற்றும் பல இரண்டாம் நிலை சுருள்களுடன் ஃப்ளை பேக் கட்டமைப்புகளாக இருக்கும் மேலும் உங்களிடம் பல இரண்டாம் நிலை சுருள்கள் இருக்கும்போது எல்லா வெளியீடுகளிலிருந்தும் நீங்கள் எவ்வாறு ஒழுங்குமுறைகளைப் பெறுவீர்கள் அதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட வெளியீட்டின் மூடிய வளையத்தை எவ்வாறு செய்வது என்பதும் நமக்குத் தெரிந்திருக்க வேண்டும் எனவே மாற்றிகளின் மூடிய லூப்பிங் அம்சத்தை சுருக்கமாகப் படிப்போம் பின்னர் நம்முடைய விவாதத்தை பல வெளியீடுகளுக்கு விரிவுபடுத்துவோம் மேலும் அவை எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படும் என்பதைப் பார்ப்போம் பின்னர் நேரம் அனுமதித்தால் சில மேம்பட்ட கட்டுப்பாட்டு அம்சங்களைப் பார்க்கலாம் இந்த வார பாடத்திட்டத்தில் என்ன விவாதிக்கப்படும் என்பதன் சுருக்கம் இதுவாகும் இந்த சர்க்யூட் ஃபார்வர்ட் கன்வெர்ட்டரின் சர்க்யூட் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஃபார்வர்ட் கன்வெர்ட்டர் மற்றும் இது டிமேக்னடைசிங் முறுக்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது முன்னோக்கி மாற்றியைப் பயன்படுத்தி புஷ் புல் கன்வெர்ட்டரின் பரிணாமத்தை விவரிக்கப் போகிறேன் எனவே முதல் படி முதன்மையான பக்கத்தைப் பார்ப்போம் நம்மிடம் டிமேக்னடைசிங் சுருள் உள்ளது டிமேக்னடைசிங் வைண்டிங்கின் முக்கிய செயல்பாடு சுவிட்ச் ஆஃப் ஆகும் போது மையத்தில் உள்ள ஆற்றல் டிமேக்னடைசிங் சுருள் மூலம் விநியோகத்தில் செலுத்தப்படுகிறது இப்போது இந்த முதன்மை சுருள் முடக்கத்தில் இருக்கும் போது கருத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆற்றலை விநியோகத்தில் வைப்பதற்கு பதிலாக ஆற்றலை வெளியீட்டில் வைப்போம் இப்போது கருத்தை சற்று மேம்படுத்துவோம் எனவே புஷ் புல்லில் வரும் கருத்து இதுதான் இதை ஒரு டிமேக்னடைசிங் வைண்டிங் என்று அழைப்பதற்குப் பதிலாக உள்ளீட்டில் வைப்பதற்குப் பதிலாக வெளியீட்டிற்குச் செல்லும் மற்றொரு மாற்று முதன்மை என்று அழைப்போம் இது எப்படி வரப்போகிறது நாம் அதே சுருள் முறையைப் பயன்படுத்துவோம் அதை மற்றொரு முதன்மை என்று அழைப்போம் இந்த இரண்டும் ஒரே திருப்ப விகிதத்தைக் கொண்டிருக்கின்றன எனவே நான் இதைப் போடுகிறேன் இதைப் புரட்டுகிறேன் மேலும் இந்த முறுக்கு மேலே இப்படி மேலே வைக்கிறேன் இப்போது இந்த முழு மாற்றி பிட்டையும் கீழே நகர்த்தலாம் நம்மிடம் சிறிது இடம் உள்ளது பின்னர் நான் அதை வலது பக்கமாக நகர்த்துகிறேன் அடுத்து சிறிது இடத்தை உருவாக்குவோம் நான் இங்குள்ள சில தவறுகளை நீக்குகிறேன் இப்போது இதை இணைப்பேன் இப்போது இந்த பகுதி டையோடு பகுதி உண்மையில் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு டையோடு இணைப்பதற்குப் பதிலாக டையோடு இடத்தில் மேலும் ஒரு சுவிட்சை பின்வருமாறு இணைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் இந்த டிரான்சிஸ்டரை இப்படி இணைக்கிறேன் இந்த முடிவில் உங்களிடம் ஏற்கனவே டிரான்சிஸ்டர் உள்ளது எனக்கு இந்த டையோடு வேண்டாம் ஏனெனில் இங்கே இணைக்கப்பட்டுள்ள இந்த டையோடுக்கு பதிலாக டிரான்சிஸ்டரை அங்கு இணைத்தேன் இந்த நிலமட்டம் இங்கே வந்து இந்த கடத்தி துண்டை அகற்றலாம் இதை அகற்றிவிட்டு இதை இப்படி மாற்றி மாற்றிகிறேன் பின்னர் நான் இந்த டிரான்சிஸ்டரை இங்கே இணைப்பேன் நம்மிடம் இது போன்ற ஒன்று உள்ளது இப்போது இது புஷ் புள் சுற்று நான் என்ன செய்வேன் நான் இதை கீழே நகர்த்தி இந்த இரண்டையும் இங்கே நீட்டிப்பேன் இது இந்த வழியில் இணைக்கப்படுவது தேவையில்லை என்பதைக் குறிக்கும் மேலும் இது முதன்மை பக்கத்தைப் பொறுத்தவரை புஷ் புள் ஆக இருக்கும் இந்த முதன்மைப் பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த BJTக்கு Q1 என்று பெயரிடுவோம் அதில் Vg1 டிரைவ் உள்ளது பின்னர் உங்களிடம் Q2 உள்ளது அதில் Vg2 மற்றும் Vg1 மற்றும் Vg2 பயன்படுத்தப்படாது இந்த முதன்மைப் பகுதியில் ஒரே நேரத்தில் அவை ஒன்றுக்கொன்று பிரத்தியேகமானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நாம் சுற்று பற்றி நன்றாக புரிந்து கொள்ள Q1 இயக்கப்பட்டிருக்கும்போது இந்த சுருள் இந்த முதன்மை சுருள்தான் செயலில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வேறு நிறத்தைக் கொடுக்கிறேன் இந்த சுருள் செயலில் இருக்கும்போது இந்த புள்ளி துருவமுனைப்பு இது செயலில் இருக்கும் இரண்டாம் நிலை சுருள் ஆகும் அதையும் நீல நிறத்தில் குறிப்போம் இதன் மூலம் Q1 இல் இருக்கும் போது இந்த நீல முறுக்கு செயலில் இருக்கும் என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதன்படி நீல நிற இரண்டாம் நிலை சுருள் செயல்பாட்டில் உள்ளது இது மின்தூண்டிக்கு ஆற்றலை வழங்குகிறது டிரான்சிஸ்டர் Q1 அணைக்கபட்டிருக்கும் போது உங்களுக்குத் தெரிந்த ஒரு வழியில் வெளியீட்டுச் சுற்று இந்த நீல சுருள் படம் வெளியே உள்ளது இந்த நீல சுருள் படம் வெளியே உள்ளது ஆனால் மின்மாற்றியின் மையத்தில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது எனவே Q2 இல்லாவிடில் நாம் முன்பு ஒரு டையோடு போட்டிருந்தோம் மற்றும் Vin மூலம் ஃப்ரீவீலிங் நடக்க டையோடு அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இப்போது நாம் எதிர்பார்ப்பதை இப்போதைக்குக் கூறுவோம் ஃப்ளக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை Q2 ஐ இயக்குவதன் மூலம் மையத்தை எதிர் திசையில் இயக்குவோம் ஏனெனில் புள்ளி துருவமுனைப்பு இப்போது இங்கே சுவிட்சை நோக்கி உள்ளது புள்ளி துருவமுனைப்பு சுவிட்சில் இருந்து விலகி உள்ளது இது மற்றொரு துருவமுனைப்பு மற்றும் நீங்கள் இந்த சுவிட்சை இயக்கும் போது அது காந்தமாக்கும் மின்னோட்டத்தை புள்ளி அல்லாத முனையிலும் புள்ளி முனையிலிருந்து வெளியேயும் பாய்ச்ச முயற்சிக்கிறது Q1 காந்தமாக்கலில் இருக்கும்போது புள்ளி அல்லாத முடிவில் அல்லாது முடிவு புள்ளிக்குள் பாய்கிறது Q 2 காந்தமயமாக்கலில் இருக்கும் போது புள்ளி அல்லாத முனையில் மற்றும் புள்ளி முனையிலிருந்து மின்னோட்டம் பாய்கிறது கோர் பிலக்ஸை 0 க்கு இழுக்க முயற்சிப்போம் எதிர்மறை பகுதிக்கு 0 ஐ கடந்து செல்கிறது அந்த நேரத்தில் இது அடைக்கப்பட்டு இருக்கும்போது இதற்கு உள்ளீட்டிற்கு பதிலாக வெளியீட்டிற்கு ஆற்றலை வழங்க நினைக்கிறோம் இதை வேறொரு நிறத்தில் குறிக்கிறேன் இது இதுதான் என்று சொல்லலாம் மற்றும் வெளியீட்டில் பம்ப் செய்ய இதேபோன்ற புள்ளி துருவமுனைப்பைக் கொண்ட இரண்டாம் பக்கத்தில் இன்னும் ஒரு சுருள் தேவை எனவே பின்வரும் மாற்றங்களைச் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் நான் இதற்கு சில மாற்றங்களைச் செய்கிறேன் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இப்போது நான் இந்த முதன்மைக்கு பொருத்தமான புள்ளி துருவமுனைப்புடன் பொருத்தமான இரண்டாம்நிலையை உருவாக்கியிருப்பதையும் அவை இது போன்ற இரண்டாம்நிலையில் இணைக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் பார்க்கலாம் இதற்கும் மின் சேர்வி செய்ய வேண்டும் நாம் என்ன செய்வோம் இந்த பாணியில் டையோடை வைக்கலாம் நான் டையோடை இப்படி இணைப்பேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சந்திப்பு புள்ளி அல்ல டையோடு இந்த வகையில் செலுத்துகிறது மேலும் இந்த டையோடுக்கு வேறு நிறத்தை கொடுக்கலாம் இது தான் இதற்கான பாதை என்பதை குறிக்க நானும் சரியான முறையில் மாற்றுகிறேன் அப்போதுதான் இது இப்படி இருக்கும் இப்போது இது மிகவும் தெளிவாகிறது மின்தூண்டியை சார்ஜ் செய்ய உங்களிடம் 2 சாத்தியமான சுற்றுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் புள்ளி முனையில் Q 1 இருக்கும் போது அனைத்து புள்ளி முனைகளும் நேர்மறையாக இருப்பதை நீங்கள் இங்கு பார்க்கலாம் எனவே ப்ளூ டாட் எண்ட் என்பது சுருளின் பகுதியின் ஒரே ஒரு சுருள் ஆகும் இது இந்த வழியில் மின்தூண்டியில் ஆற்றலை செலுத்த முடியும் அதைச் செய்யக்கூடிய வேறு எந்த சுற்றும் இல்லை இது அந்த நேரத்தில் ஆற்றலை பம்ப் செய்ய முடியும் சுற்று டாட் முடிவின் பச்சைப் பகுதி நேர்மறையாக இருப்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த முறையில் மின்னோட்ட ஓட்டம் இருக்க முடியாது எனவே இது படத்திற்கு வெளியே இது தலைகீழ் சார்புடையது மற்றும் இங்குள்ள புள்ளியின் முடிவு நேர்மறையாக இருப்பதால் இது நேர்மறையாக உள்ளது ஒரே சாத்தியம் அல்லது ஆற்றல் ஓட்டம் நீலம் வழியாகவும் இந்த நீல சுற்று வழியாக வெளியீட்டு மின்தேக்கிகளாகவும் இருக்கும் இப்போது Q1 ஸ்விட்ச் அணைக்கப்பட்டு இருக்கும்போது Q1 மற்றும் Q2 இரண்டும் சில நேரம் அணைக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தூண்டல் மின்னோட்டத்தின் ஃப்ரீவீலிங் இருக்கும் அது இதன் மூலம் ஃப்ரீவீல் செய்யும் அல்லது நாம் பார்த்தது போல் இந்தப் பாதையில் ஃப்ரீவீல் ஆகலாம் இப்போது Q2 ஐ ஆன் செய்யும் தருணத்தில் Q2 இயக்குகிறோம் என்று சில நேரம் சொல்லலாம் புள்ளி முனை நில மட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் புள்ளி அல்லாத முனை நேர்மறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது புள்ளி அல்லாத முடிவு நேர்மறை அதாவது புள்ளி அல்லாத முனைகள் நேர்மறை இந்த விஷயத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த பச்சை நிறத்தில் இருக்கும் புள்ளி அல்லாத முனையானது இந்த வழியில் நான் இந்த அம்புக்குறியை நகர்த்தும் அம்பு வழியைப் பின்பற்றி மின்தூண்டியில் ஆற்றலை பம்ப் செய்யும் திறனைக் கொண்டுள்ளது எனவே Q2 இயக்கத்தில் இருக்கும் போது சுற்று வழியாக மின்னோட்டத்தின் கொடுக்கப்பட்ட குறிப்பை இது குறிக்கும் Q1 ஆன் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது Q2 ஆன் செய்யப்பட்டிருந்தாலும் மின்தூண்டியில் காந்தமாக்கல் சுற்றுக்கு ஆற்றல் செலுத்தப்படுவதை இந்த வழியில் நீங்கள் பார்க்கலாம் எனவே தூண்டல் ஆற்றல் அதிகரிக்கிறது பின்னர் Q2 மற்றும் Q1 இரண்டும் செயலிழக்கும் போது தூண்டல் பச்சை பாதை மற்றும் நீல பாதை வழியாக ஃப்ரீவீலிங் ஆகும் புஷ் புள் மாற்றி இப்படித்தான் செயல்படும் இந்த வெளியீட்டுப் பகுதி வெளியீட்டுப் பிரிவு அடிப்படையில் ஒரு பக் மாற்றி என்பதை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிப்படையில் 2 முதன்மைகள் மற்றும் பொதுவான பக் மாற்றி வெளியீட்டைக் கொண்ட 2 இரண்டாம் நிலைகள் காரணமாக 2 பாகங்கள் உள்ளன எனவே இது புஷ் புள் புஷ் மற்றும் புள் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஃப்ளக்ஸில் Q 1 இருக்கும்போது ஒரு பக்கத்திற்குத் தள்ளப்படும் மற்றும் Q 2 ஃப்ளக்ஸில் இருக்கும்போது மறுபுறம் தள்ளப்படும் இப்போது இது புஷ் புள் சுற்று செயல்பாடு இது நாம் விவாதித்த புஷ் புள் மாற்றி என்பதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அலைவடிவங்களைப் பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த அறிவை பெறலாம் இப்போது அலைவடிவங்களை எழுதுவதற்கான டெம்ப்ளேட் என்னிடம் உள்ளது இப்போது இங்கே இந்த முதல் வரி Q1 மற்றும் Q2 ஆகிய 2 சுவிட்சுகளுக்கு நாம் கொடுக்கும் டிரைவைக் குறிக்கிறது Vg 1 கமா 2 என்பது நான் குறிப்பிட்டது Vg1 மற்றும் Vg2 இரண்டும் ஒரே நேரக் கோட்டில் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது நான் விவாதிக்க மாட்டேன் இந்த dTs மற்றும் Ts என்றால் என்ன என்பதை இப்போதைக்கு விளக்கவும் நான் அதை பின்னர் விளக்குகிறேன் இப்போதைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நொடியில் Q1 இந்த காலகட்டத்தில் Q1 அல்லது Q2 ஆன் செய்யப்படாத ஒரு காலகட்டம் உள்ளது அங்கு இந்த வரிசை Q1 மற்றும் Q2 இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் Q1 Q2 பரஸ்பரம் பிரத்தியேகமாக இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கூறினேன் Q2 ஆன் மற்றும் Q 1 நிறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் உங்களுக்கு ஒரு கால அவகாசம் உள்ளது இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது பின்னர் Q1 மீண்டும் இயக்கத்தில் உள்ளது இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது Q2 இயக்கத்தில் உள்ளது எனவே இந்த பாணியில் நீங்கள் மாறி மாறி Q1 Q2 Q1 Q2 ஆகியவை இயக்கத்தில் இருக்கும் மற்றும் இடையில் இரண்டும் செயலிழக்கும் காலம் உள்ளது Vg1 மற்றும் Vg2 க்கான கேட் டிரைவைக் கொடுப்போம் அதன்படி Q1 மற்றும் Q2 மாறும் இப்போது இந்த வடிவத்தை வழங்குவதன் மூலம் Vp துருவத்தில் அலைவடிவங்கள் எவ்வாறு தோன்றும் பின்னர் நிச்சயமாக தூண்டல் மின்னோட்டங்கள் எவ்வாறு தோன்றும் என்பதைப் பார்க்கலாம் எனவே Q 1 இல் இருக்கும் போது நாம் முன்பு நடத்திய விவாதத்தைக் கருத்தில் கொண்டு சுற்றுவட்டத்தின் நீலப் பகுதி முடிவடைவதைக் பார்க்கலாம் Q 1 புள்ளியின் பக்கத்தில் நேர்மறையாக இருக்கும் போது இந்த புள்ளியானது Vin மற்றும் மையப்புள்ளியின் நடுப்புள்ளியைப் பொறுத்து இந்த புள்ளி nVin ஆக இருக்கும் நம்மிடம் விதிமுறைகளின் விகிதம் 1 1 இருந்தால் இது 1 1 இவை இரண்டும் ஒன்றே இவை இரண்டும் ஒன்றுதான் மற்றும் இரண்டாம் பக்கமானது n மடங்கு விகிதத்தை மாற்றுகிறது இங்கே நம்மிடம் n மடங்கு Vin உள்ளது Vp இல் தோன்றும் Vp இல் இங்கே n மடங்கு Vin இருக்கும் அது மின்தூண்டியை மின் சேர்வி செய்யும் மேலும் அலைவடிவத்தின் பகுதியை இங்கே நீல நிறத்தில் குறிப்பிடுவோம் எனவே நீல அலைவடிவம் என்று குறிப்பிடுகிறேன் எனவே Q1 இயக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் இங்கே இந்த மாதிரியான ஒன்றைக் கொண்டிருப்பீர்கள் Q2 ஆன் மற்றும் மீண்டும் Q1 இங்கே உள்ளது எனவே இதை இப்போது குறிப்பிடுகிறேன் இது Vp துருவ மின்னழுத்த புள்ளியில் தோன்றும் எந்த புள்ளியில் தோன்றும் பின்னர் Q2 பச்சை பகுதியில் இருக்கும்போது துருவ மின்னழுத்தத்தை நீங்கள் காணமுடியும் இந்த நேரத்தில் அதே Vin நமக்கு கிடைக்கும் எனவே Q1 இயங்கும் போது நான் இங்கே n முறை எழுதப் போகிறேன் இங்கே Vin தோன்றும் மற்றும் பச்சை பகுதி செயலில் இருக்கும் Q2 இயக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் இங்கே n மடங்கு Vinஐ பெறுவீர்கள் ஆனால் இங்குள்ள புள்ளியைப் பொறுத்தவரை இது கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீல நிறத்தில் புள்ளி துருவமுனைப்பு பேணுவதைப் பொறுத்தவரை இது கூடுதலாக இருந்திருக்கும் நீங்கள் இங்கே இந்த அலை வடிவத்தைப் பார்த்தால் நீங்கள் Vp இல் நீலப் பகுதியைப் பெற்றுள்ளீர்கள் அது அதிகமாகவும் பின்னர் குறைவாகவும் பின்னர் மீண்டும் அதிகமாகவும் பின்னர் குறைவாகவும் இருக்கும் இப்போது நீங்கள் Q1 இன் மாறுதல் அதிர்வெண்ணை எடுத்துக் கொண்டால் Q1 இங்கே மாறியிருந்தால் இங்கே Q1 இன் மாறுதல் எதுவும் இல்லை Q1 அல்லது Q2 இன் துருவ மின்னழுத்த அதிர்வெண்ணில் தோன்றும் அதிர்வெண்ணை நான் எடுத்துக்கொள்கிறேன் சுற்றுகளின் பச்சை மற்றும் நீலப் பகுதிகளின் வீழ்ச்சியால் துருவ மின்னழுத்தம் இரட்டிப்பாகும் விளைவு காரணமாக துருவ மின்னழுத்தத்தில் அதிர்வெண் இரட்டிப்பாகும் எனவே துருவ மின்னழுத்த அலை வடிவத்தைப் பொறுத்து இப்போது இந்த dTs மற்றும் Ts ஐ வரையறுக்கிறோம் துருவ மின்னழுத்த அலைவடிவம் இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளி வரை நீங்கள் எடுத்துக் கொண்டால் Ts ஆகக் கருதப்படும் அது அதிகமாக இருக்கும் பகுதி dTs ஆகவும் குறைவாக இருக்கும் பகுதி Ts ஆகவும் கருதப்படுகிறது இப்போது அதைத்தான் நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன் Q2 அல்லது Q1 ஆன் செய்யப்பட்ட பகுதி dTகள் என்றும் இரண்டும் இயக்கப்படாத பகுதி 1 - dTs என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பக் மாற்றி செயல்பாடு இந்த வகையான வரையறையை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் Vo ஐக் கண்டறிய இந்த வகையான வரையறையைப் பயன்படுத்தலாம் இப்போது Vo என்றால் என்ன Vo என்பது இதன் சராசரி மதிப்பாக இருக்கும் எனவே இப்போது சராசரி மதிப்பை வரைகிறேன் Vp இன் சராசரி மதிப்பு Vo ஆக இருக்கும் மேலும் அதிக நேரம் dTs என்றும் குறைந்த நேரம் 1 - dTs என்றும் சராசரியானது ndVin ஆல் வழங்கப்படும் என்றும் தெரியும் இப்போது இது nVin இப்போது d என்பது இங்கு வரையறுக்கப்பட்டுள்ளது Ts என்பது ஒரு காலகட்டமாகும் துருவ மின்னழுத்தம் Ts என்பது துருவ மின்னழுத்தம் Vp தொடர்பாக வரையறுக்கப்படுகிறது இது முக்கியமானது ஏனெனில் மாறுதல் அதிர்வெண் துருவ மின்னழுத்த அதிர்வெண்ணில் பாதியாக உள்ளது தூண்டல் ஒரு அதிர்வெண்ணில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது Q1 மற்றும் Q2 இன் மாறுதல் அதிர்வெண்ணை விட இரட்டிப்பாகும் அல்லது இங் விளைவு காரணமாக தூண்டியானது இரட்டை அதிர்வெண்ணைப் பார்க்கிறது மூன்று கட்டமைப்புகளிலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய அம்சம் இதுதான் புஷ் புள் மாற்றி ஹாஃப் பிரிட்ஜ் மாற்றி மற்றும் ஃபுல் பிரிட்ஜ் மாற்றி இந்த மூன்று மாற்றிக்கொள்ளும் வெளியீடு பகுதி அல்லது இரண்டாம் நிலை பக்கம் சரியாக இப்படித்தான் இருக்கும் தூண்டல் எண் அல்லது எட் விளைவின் 2 கூறுகளை பார்க்கும் மின்தூண்டியின் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தின் அதிர்வெண் முதன்மை பக்கத்தில் உள்ள மாறுதல் அதிர்வெண்ணை விட இரட்டிப்பாக இருக்கும் இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகும் மேலும் துருவ மின்னழுத்தத்தைப் பொறுத்து d எப்போதும் வரையறுக்கப்படுகிறது பிரிட்ஜ் டிராம்போலைன்களுக்கான புஷ் புள் செயல்பாட்டின் விஷயத்தில் இது முக்கியமான அம்சமாகும் மின்தூண்டி IL மூலம் மின்னோட்டத்தைப் பார்க்கலாம் எனவே Q1 இயக்கத்தில் இருக்கும் போது சுற்றுவட்டத்தின் நீலப் பகுதி செயலில் இருப்பதையும் துருவத்தில் nVin இருப்பதையும் பார்க்கிறோம் L என்பது மின்தூண்டியில் மின்னோட்டம் அதிகரிக்கும் வீதமாகும் இந்த வீதம் இங்கே nVin Vo ஆகும் இது Vo by L என்று நமக்கு தெரியும் அது அதிகரிக்கும் விகிதம் தான் தூண்டல் ஃப்ரீவீலிங் செய்யும் நேரத்திலும் மற்றும் இரண்டும் இருக்கும் நேரத்திலும் மீண்டும் வரும் Q1 மற்றும் Q2 நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் Q2 ஆனது சுற்றுவட்டத்தின் பச்சைப் பகுதியில் செயலில் உள்ளது மற்றும் Vp துருவத்தில் Vin பயன்படுத்தப்படுகிறது மேலும் அது மீண்டும் nVin -Vo L என்ற விகிதத்துடன் உயரும் பின்னர் அது கீழே விழும் மற்றும் அது கீழே விழும் போது அது Vo L விகிதத்தில் இருக்கும் இது தொடர்ந்து நடக்கிறது தூண்டல் மின்னோட்டம் எப்படி இருக்கும் அதன் சராசரி Io ஆகும் எனவே இவை அனைத்தும் பக் மாற்றியை போன்றது ஏனெனில் சுற்றுகளின் வெளியீட்டு பகுதி சரியாக பக் மாற்றியைப் போன்றது இப்போது Q1 அல்லது Q2க்கான மதிப்பீட்டைப் பார்த்தால் Q1 அல்லது Q2க்கான VCEO மதிப்பீடு Vin 2 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதைப் பார்க்கலாம் இது எப்படி வருகிறது Q1 இல் இருக்கும் போது Vin புள்ளி நேர்மறை Vin மற்றும் புள்ளி அல்லாத முனை தரையில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் இங்கே காணமுடியும் இப்போது Q1 இயக்கத்தை நிறுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் Q1 ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறது அது மைனஸ் Vin மற்றும் சுற்றில் இணைக்கப்பட்ட ஒரு Vin உள்ளது எனவே Q1 முழுவதும் தோன்றும் துருவமுனைப்பு தலைகீழாக மாறியதன் காரணமாக நீங்கள் Vin மற்றும் மற்றொரு Vinஐ பெற்றுள்ளீர்கள் Q1 குறைந்தபட்சம் 2 முறை வினை தாங்க வேண்டும் அதே போல் Q1 ஆன் ஆக இருக்கும் போது Q2 நடத்தப்படும்போது புள்ளி முடிவு நேர்மறை Vin இது Vin மற்றும் இந்த Vin என்று சொல்லலாம் எனவே சுற்றின் இந்த பகுதியில் Q2 Vin 2 முறை தாங்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே Q2 மற்றும் Q1 க்கான மதிப்பீடு இங்கே எழுதப்பட்டுள்ளது அதே போல் டையோடு இந்த டையோடு இந்த டையோடு நடத்தும் போது டையோடின் ஒரு முனை nVin இல் உள்ளது மற்றும் டையோடின் மறு முனையில் உள்ளது இங்கே நீங்கள் பார்த்தால் இது நடத்தும் போது மற்றொரு nVin உள்ளது இந்த nVin nVin இந்த நடத்தும் டையோடு இதில் வருகிறது டையோடு ஒட்டுமொத்தமாக 2 nVin ஐ தாங்க வேண்டும் எனவே அதுவே இதன் மதிப்பீடாக இருக்கும் தூண்டல் மற்றும் C இன் மதிப்பீடுகளை தீர்மானிப்பது பக் மாற்றி சுற்றில் நாம் விவாதித்தது போலவே இருக்கும் இப்போது நான் விவாதிக்க விரும்பும் ஒரு சிறிய அம்சம் உள்ளது அது ஃப்ரீவீலிங் அம்சம் மற்றும் மையத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் பின்னர் புஷ் புள் பற்றிய விவாதம் இன்னும் முழுமையடையும் அதைப் பார்க்கலாம் இப்போது மையத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் அலைவடிவத்தைக் கவனியுங்கள் இப்போது அதைத் தொடங்கும் கட்டத்தில் இருந்த நிலையான நிலையில் உள்ள ஃப்ளக்ஸ் மையத்தின் ஒரு பக்கத்தில் உள்ளது என்று சொல்லலாம் இது மைனஸ் ஃபை மீ மற்றும் Q 1 இல் இருக்கும் போது காந்தமாக்கும் மின்னோட்டம் பாய்கிறது மற்றும் மையத்தை φm முதல் φm வரை காந்தமாக்குகிறது எனவே இது φm என்றும் Q 1 மற்றும் Q 2 ஆகிய இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கும் நேரத்தில் இருக்கும் எனவே Q1 மற்றும் Q2 ஆகிய இரண்டும் நிறுத்தப்படும்போது தூண்டல் மின்னோட்டம் இந்த வழியில் செல்கிறது அது இந்த வழியில் மற்றும் இந்த வழியில் சமமாகப் பிரிக்கிறது தூண்டல் மின்னோட்டம் IL இந்தப் பக்கத்தில் IL ஆல் 2 ஆல் வகுக்கப்பட்டு இந்தப் பக்கத்தில் IL ஆல் 2 ஆகிவிடும் பின்னர் மீண்டும் IL ஆக மாறும் எனவே நீங்கள் காந்தத்தைப் பார்த்தால் 2 இல் ஒரு IL 2 இல் நுழைகிறது புள்ளி முடிவு மற்றும் இந்த வழியில் நகரும் புள்ளி முடிவில் நுழையும் IL ஆல் 2 உள்ளது இங்கே புள்ளி அல்லாத முடிவில் இருந்து வெளியே வந்து பின்னர் இணைத்து இங்கே இந்த Vp புள்ளி துருவப் புள்ளியில் சேர்ந்து பின்னர் IL ஆக தூண்டிக்குள் செல்கிறது எனவே சுருளின் இரண்டாம்நிலையில் IL ஆல் 2 புள்ளியில் இல்லாத முனையில் நுழைவதைப் பார்க்க முடியும் nIL 2 ஆனது உள் மையத்திலும் ஒரு பக்கத்திலும் உருவாக்கப்படுகிறது இது ஒரு திசையில் உள்ளது மற்றும் இந்த மின்னோட்டத்தின் காரணமாக மற்ற சுருள்களில் மற்ற திசையில் உள்ளது அவை ஒன்றையொன்று நீக்குவது திறம்பட இங்கு எந்த மின்னழுத்தமும் இருக்காது அல்லது ஃப்ளக்ஸ் அல்லது ஃப்ளக்ஸ் மாறாது இது எதிர் காந்த அர்த்தத்தில் பாயும் சம நீரோட்டங்களின் நீக்கு விளைவு காரணமாக 0 ஆக இருக்கும் ஒருமுறை ஃப்ளக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் மின்னழுத்தம் 0 0 இல்லை ஃப்ளக்ஸ் எங்கிருந்தாலும் தொடர்ந்து இருக்கும் பின்னர் மீண்டும் ஒரு சமச்சீரற்ற Q2 ஆன் செய்யப்பட்டு இப்போது எதிர் அர்த்தத்தில் காந்தமாக்கும் மின்னோட்டம் பாய்கிறது பின்னர் இது φm இலிருந்து φm வரை செல்லும் மற்றும் மறுமுனையில் Q1 மற்றும் Q2 இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கும் போது மீண்டும் தூண்டல் மின்னோட்டம் ஃப்ரீவீலிங் ஆகும் போது இரண்டு சுருள்களிலும் எதிரெதிர் அர்த்தத்தில் மின்னோட்டம் பாய்கிறது இல்லை ஃப்ளக்ஸ் மாற்றம் மற்றும் முழு செயல்பாடும் தொடர்கிறது ஃப்ளக்ஸைப் பார்க்க வாய்ப்பு அல்லது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்படித்தான் இருக்க முடியும் புஷ் புள் மாற்றியின் மையப்பகுதிக்குள் இது எப்படி இருக்கும் முன்னோக்கி மாற்றிக்கு நீங்கள் செய்த அதே கோடுகளில் புஷ் புள் டிரான்ஸ்பார்மரை உருவாக்கும்போது இது உங்களுக்கு சில ஆழ்ந்த அறிவை தரும் இப்போது இந்த டையோடு மற்றும் இந்த டையோடு வழியாக பாயும் மின் ஓட்டங்களை பார்க்க விரும்புகிறேன் எனவே இந்த 2 மின்னோட்டங்களும் உண்மையில் மின்தூண்டி வழியாக பாயும் முறை அவை அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட டையோடு இயக்கத்தில் இருக்கும் போது தூண்டல் மின்னோட்டம் அல்லது இந்த குறிப்பிட்ட டையோடு இயக்கத்தில் இருக்கும் போது தூண்டல் மின்னோட்டம் ஆகும் முக்கிய Q1 காலத்தின் போது தூண்டல் மின்னோட்டம் மற்றும் இந்த நீல டையோடு ஒரே மாதிரியாக இருக்கும் Q2 கால கட்டத்தில் தூண்டல் மின்னோட்டமும் பச்சை நிற டையோடும் ஒரே மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் Q1 மற்றும் Q2 ஆஃப் தூண்டல் மின்னோட்டம் 2 டையோடு மின்னோட்டங்களுக்கு இடையில் சமமாக பிரிக்கப்படும் போது கொள்கையைப் பயன்படுத்தி நாம் டையோடு மின்னோட்டங்களை எழுதலாம் நான் இப்போது டையோடு மின்னோட்டங்களை வரையலாம் முதலில் நான் டையோடு மின்னோட்ட D1 ஐ எடுத்துக்கொள்கிறேன் இதை D1 என்று அழைக்கிறேன் எனவே I D1 Q1 டையோடு D1 இல் இருக்கும் நேரத்தில் D1 நடத்தப்படும் இது தூண்டல் மின்னோட்டத்தின் அதே அலை வடிவத்தை எடுக்கும் பின்னர் தூண்டல் மின்னோட்டம் உண்மையில் இருக்கும் நான் இப்போது அதை புள்ளியிடப் போகிறேன் இந்த வடிவத்தில் செல்லும் பின்னர் Q2 நடத்தும் நேரத்தில் உண்மையில் ID1ல் மின்னோட்டம் பாயாது இந்த நேரத்தில் அது 0 ஆக இருக்கும் என்று என்னால் பாதுகாப்பாக சொல்ல முடியும் மீண்டும் Q1 மற்றும் Q2 முடக்கப்பட்ட நேரத்தில் நாம் வரக்கூடிய மின்னோட்டத்தின் சில பகிர்வுகள் இருக்கும் பின்னர் Q1ஐ ஆன் செய்யும்போது அது வடிவத்தை எடுத்து அதை வெட்டுகிறது இப்போது நான் புள்ளியிடப்பட்டதைக் காட்டுகிறேன் ஏனென்றால் அது டையோடு வழியாக பாயும் மின்னோட்டத்தின் சுயவிவரம் அல்ல இப்போது Q1 Q2 இரண்டும் நிறுத்தபட்டிருக்கும் போது D1 மற்ற பாதியில் பாயும் இந்த விழும் மின்னோட்டத்தின் பாதி ID2 வழியாகப் பாயும் அதில் பாதி என்று சொல்லலாம் இதுவும் மீதி பாதியும் சமம் என்று சொல்கிறேன் இது ID2 வழியாக ஓடும் இது D2 அதேபோல் இந்த இடத்திலும் டையோடு மின்னோட்டம் இப்படி இருக்கும் அது செல்கிறது மற்றும் Q2 இல் இருக்கும் போது மின்னோட்டம் இப்படி செல்வதையும் அதில் பாதி மட்டுமே இதன் வழியாக பாய்வதையும் பார்க்க முடியும் மற்ற பாதி இதன் வழியாக பாயும் D1 டையோடு வழியாக பாயும் இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கும் நேரத்தில் பாதி மற்றும் பாதி பகிர்ந்து கொள்ளப்படும் நீங்கள் செய்வீர்கள் இந்த மாதிரியான டையோடு மின்னோட்டத்தின் வடிவத்தை ஸ்கோப்பில் பார்க்கவும் மற்ற டையோடைப் பொறுத்தவரையிலும் இந்த பாணியில் பாய்ந்து மேலே குதித்து அதன் பிறகு அப்படியே செல்லும் டையோடு மின்னோட்டத்தின் வடிவத்தைக் பார்க்க முடியும் எனவே டையோடு மின்னோட்டங்கள் இப்படித்தான் பாயும் இதைத்தான் நீங்கள் உண்மையில் பார்ப்பீர்கள் இந்தப் புள்ளியிடப்பட்ட பகுதியை நீக்கி விடுகிறேன் இதைத்தான் நீங்கள் உண்மையில் டையோடு மின்னோட்டங்களின் நோக்கத்தில் பார்ப்பீர்கள் புஷ் புள் மாற்றி இப்படித்தான் செயல்படும் இப்போது ஹாஃப் பிரிட்ஜ் மற்றும் ஃபுல் பிரிட்ஜ்ஐ புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதி முழுவதுமாக ஒரே மாதிரியாக உள்ளது அது புஷ் புள் ஹாஃப் பிரிட்ஜ் மற்றும் ஃபுல் பிரிட்ஜ் ஆக இருந்தாலும் மாற்றியின் இரண்டாம் பகுதியில் எந்த மாற்றமும் இருக்காது இயக்கமும் சரியாகவே இருக்கும் இந்த டையோடு மின்னோட்டங்கள் சரியாக இருக்கும் மற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு உறவு தூண்டல் மின்னோட்டங்கள் மற்றும் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முழுவதும் இருக்கும் மின்னழுத்தம் மற்றும் நாம் சொல்லும் dTகள் மற்றும் Tகள் நாம் சொல்கிறோம் துருவ மின்னழுத்தங்கள் மிகவும் ஒத்ததாக இருக்கும் எது மாறும் என்பது முதன்மையான பகுதி அதைத்தான் நான் மாற்றப் போகிறேன் பின்னர் வித்தியாசத்தை உங்களுக்குச் சுட்டிக்காட்டுகிறேன் இது ஹாஃப் பிரிட்ஜ்ற்கு ஒரு யோசனையைத் தரும் மற்றும் ஃபுல் பிரிட்ஜ் சுற்றுகள் வேலை செய்யும்